இப்போது நாம் இதற்கு வருவோம் நாம் விஷயங்களை கான்கிரிடாக வைப்பதற்கு நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் நான் 3 செக்மண்டை அனுமானித்துக் கொள்கிறேன் மற்றும் நாம் இந்த மூன்று செக்மண்டை மட்டும் சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன் ஆக வளர்ப்போம் நாம் இந்த மூன்று செக்மண்டையும் என்னவென்று அழைப்போம் என்றால் எலிமெண்ட் 1 எலிமெண்ட் 2 எலிமெண்ட் 3 என்றும் இது முனை 1 முனை 2 முனை 3 மற்றும் முனை 4 என்னுடைய ஷேப் ஃபங்ஷன் எவ்வாறு இருக்கும் இதற்கு எவ்வளவு ஷேப் பங்க்ஷன் உள்ளது 6 ஷேப் ஃபங்ஷன் உள்ளது அது பார்க்க எவ்வாறு இருக்கும் இதுவே என்னுடைய நாம் இதை இவ்வாறு இங்கு போடுவோம் i மற்றும் e i1 to 2 மற்றும் மொத்தமாக 6 ஷேப் ஃபங்ஷன் இதை மனதில் கொண்டு நான் பீல்டை எவ்வாறு எழுதுவேன் நான் பீல்டை U கொண்டு பேஸிஸ் பங்ஷனை எழுதுவேன் இது சம்மேஷன் மற்றும் இம்முறை வெளிப்படையாக சம்மேஷன் செய்யலாம் முதல் அன்னோன் இதை எழுதிய பின் ஷேப் பங்ஷனை எழுதலாம் முதல் அன்னோன் சம்மேஷனை விட்டுவிடலாம் இதை ஐ ஓடு பெருக்கலாம் மாணவர் N அடுத்தது U ஆகப்போகிறது 1 மேலே 2 கீழே பின்னர் என்ன அடுத்தது நான் க்கு செல்கிறேன் இதை விரைவாக எழுதலாம் மற்றும் கூட்டலாம் இவையெல்லாம் x ன் பங்க்ஷன் ஆகும் இது போல் எழுத வேண்டும் இங்கு சில வேரியபுள்ஸ் ஒரே மாதிரிதான் இதுவே அன்னோன் இந்த அன்னோன்களில் சிலது ஒரே மாதிரி தான் அது எவை மாணவர் U 2 1 வேறு என்ன மாணவர் உள்ளது மற்றும் சரி பொதுவான வேரியபுள்ஸ் நாம் குறித்து காட்டலாம் மற்றும் மற்றும் அதற்கு சமம் உங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் இதை திரும்ப எழுதுவதே லோக்கலில் இருந்து குளோபலுக்கு செல்வதுபோல் எழுதவேண்டும் நான் திரும்ப எழுதுவதானால் இவ்வாறு எழுத வேண்டும்

நான் ஏதேனும் தவறு எங்கேனும் செய்துள்ளேனா ஆமாம் இது உண்மையில் ஆகவேண்டும் மற்றும் ஓடு கூட்ட வேண்டும் இதுவே முதல் லோக்கல் மற்றொன்று குளோபல் ஆகும் லோக்கல் மற்றும் குளோபல் எது அன்னோன் நம்பர் இந்த பச்சை பிராக்கெட்டில் உள்ள இரண்டு பங்ஷன் ஆகும் நான் இதை பிளாட் செய்யவேண்டும் என்றால் இந்த பச்சை நிற பங்ஷனை பிளாட் செய்யலாம் சிலர் பார்த்தீர்கள் இது எங்கே செல்கிறது என்று அதனால் நீங்கள் சற்று பெரிதாக வரையுங்கள் 1 2 3 மற்றும் 4 முதல் ஒன்று இது வழியே திறக்கிறது இடது அல்லது வலது இந்த முதல் டெர்ம் மாணவர் இடது இடது சரி இது இவ்வாறு பார்க்க இருக்கும் ஒரு புள்ளி இங்கே மற்றும் இதுவே சரி ஒப்புக்கொள்கிறேன் N என்னவாயிற்று பச்சை பிராக்கெட்டுக்குள் உள்ள இரண்டாம் டெர்ம் அது எதை போல் உள்ளது அது சம் ஆப் மாணவர் 2 இரண்டு பங்ஷன் இரண்டு முக்கோணங்கள் ஒன்று வலது பக்கம் திறந்திருக்கும் இன்னொன்று இடது பக்கம் திறந்திருக்கும் அது சரியாக இருப்பது போல் தெரிந்தால் அதை நான் T என்றும் என்றும் அழைக்கிறேன் பிராக்கெட்டில் உள்ள அடுத்த டெர்ம் இது போல இருந்தால் ஒன்று மட்டும் ஒரு முனை வலதுக்கு நகரும் இதை நான் என்கின்றேன் கடைசியாக நான்காவது ஒன்று எப்போதும்போல வலது திறந்திருக்கும் மூன்றாவது செக்மெண்ட் ஆகும் இது சரி எவ்வளவு குளோபல் அன்னோன் இந்த மொத்த பிரச்சனையிலும் உள்ளது இந்த கலவைக்கு ஆன காரணம் என்னவென்றால் எனக்கு ஆறு ஷேப் பங்க்ஷன் உள்ளது ஒருவேளை நான் ஆறு பங்க்ஷனையும் பரிச்சயம் செய்து பார்த்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆறு சமன்பாடுகள் கிடைக்கும் ஆனால் எவ்வளவு வேரியபுள்ஸ் மாணவர் 4 4 வேரியபுள்ஸ் சரி இது மாறிவிடும் மற்றும் இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் இது அந்த சமன்பாடுகளில் இரண்டை மாற்றிவிடும் மாணவர் ரிடன்டண்ட் ரிடன்டண்ட் அவைகள் சில வேறு சமன்பாடுகளின் லீனியர் கலவையால் சேர்க்கப்பட்டது இதை தவிர்க்க நான் என்ன செய்தேன் என்றால் அட்ஜசண்ட் ஷேப் பங்ஷன்சை சேர்த்துள்ளேன் எடுத்துக்காட்டாக மற்றும் இதுவே என்னுடைய ஷேப் பங்ஷன் ஆகும் மற்றும் நான் இங்கு வரைந்துள்ள அவையே என்னுடைய டெஸ்டிங் பங்ஷன் அல்லது வெயிட்டிங் பங்க்ஷனாக செய்யப் போகிறேன் இது இன்னும் கேலர்கின்ஸ் மெத்தட் Galerkin's method ஆகும் ஏனென்றால் ஷேப் பங்ஷன் மற்றும் வெயிட்டிங் பங்க்ஷன் இரண்டும் ஒன்றுதான் நான் இங்கு கொடுப்பது ஒரு குறுக்கு வழியே ஆகும் பெரும்பாலான புத்தகங்கள் உங்களுக்கு 6 சமன்பாடுகளும் 4 வேரியபுள்ஸ்ம் மற்றும் பின்னர் அதை நீக்கிவிட்டு 4 க்கு திரும்ப வரும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நேரடியாக 4 க்கு வருகிறோம் ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இதுவே 4 டெஸ்டிங் பங்க்ஷன் இந்த நான்கு டெஸ்டிங் பங்க்ஷன்களையும் என்னுடைய சமன்பாட்டில் போட்டால் எனக்கு நான்கு சமன்பாடுகளும் நான்கு வேரியபுள்ஸ்ம் கிடைக்கும் பொதுவாக இது ஒரு தந்திரம் நீங்கள் அதைப் பார்க்கும்போது அது என்னவாக இருக்கும் நாம் எவ்வாறு இதை கலந்து இருப்போம் எங்கேயெல்லாம் முனைகள் பகிரப்பட்டுள்ளது அங்கே எல்லாம் ஷேப் பங்க்ஷன் கலவை ஆக்கப்பட்டுள்ளது அதையே நான் செய்தேன் இறுதிப் புள்ளிகள் பகிரவில்லை அது இருப்பது போலவே இருக்கும் நாம் இப்போது ஒவ்வொரு படியாக பேஸிஸ் பங்க்ஷனை கொண்டு பரிச்சயம் செய்யலாம் நாம் நமது சமன்பாடுகளை திரும்பிப் பார்ப்போம் நாம் இதை இங்கே எழுதுவோம் முதல் டெர்ம் மைனஸ் இது மைனஸ் மற்றும் பிளஸ் இது இறுதி புள்ளிகளுக்கு சமம் இது சமம் நான் ஏன் இந்த டெர்ம்மை வலதுபக்கம் மாற்றினேன் இது நமக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் என்னுடைய பவுண்டரி கண்டிஷனை எங்கே திணிக்க போகிறேன் என்றும் மற்றும் இது தெரியும் இப்போது நாம் இதை இறுதியில் செய்யாவிட்டால் இது அனைத்து W ற்க்கும் செய்ய வேண்டும் நான் இந்த இறுதி புள்ளிகளுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் பார்க்கிறீர்களா மற்றும் எந்த n புள்ளிகள் இந்த இறுதி சமன்பாட்டில் தோன்றும் நாம் இதை கணக்கீடு செய்யும் போது வருவோம் நாம் இப்போது பரிச்சயம் செய்வோம் வெயிட்டிங் பங்க்ஷன் சமம் அதனால் நான் அதையே செய்யப்போகிறேன் U தொடரும் நாம் இதை இவ்வாறு எழுத தொடரலாம் நாம் இதை சிறிய குறியீட்டுக்கு சமமாக எழுதலாம் இது என்ன உண்மையாக N நல்லது நாம் இதை மற்றும் மற்றும் என்று அழைக்கலாம் நமக்கு இதை ஐ டெஸ்ட் செய்யும்போது என்ன கிடைக்கும் இது சிறுகை குறியீடு ஆகும் சரி நாம் வாக செய்யலாம் மாணவர் ஏனென்றால் இது சரி அங்கே உள்ளே இருக்கலாம் அதை உள்ளே உறிஞ்சி இழுக்கப்படும் அதனால் விட்டுவிடலாம் பொதுவான இடத்தை சார்ந்து இருக்கும் மாணவர் மன்னிக்கவும் அல்லது அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும் மாணவர் பின்னர் இது வேண்டாம் பின்னர் அதை சேர்க்கக்கூடாது நீங்கள் சரி நல்லது மாணவர் இது கண்டன்ட் கிடையாது அது வேறு எதிலாவது இருக்கும் ஒருவேளை எப்ஸிலோன் ஒன்றாக எல்லா இடத்திலும் இருந்தால் அது சுவாரஸ்யம் இல்லாத ஒரு பிரச்சனையாகும் நான் பிரீ ஸ்பேஸ் தூண்டுகிறேன் ஆனால் நம்முடைய பிரச்சனையில் அது ஒரு ஆப்ஜெக்ட்டாக இடையில் இருக்கலாம் அந்த எப்ஸிலோன் மியு ஆக உள்ளே இருக்கும் k இரட்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம் இது x உடைய பங்க்ஷன் முதல் சமன்பாட்டுக்கு என்ன நடக்கும் மற்றும் என்னவாக இருக்கும் என்ன அதாவது கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்கும் மைனஸ் 1 மாணவர் முனைகள் முனைகள் சமமாக இல்லை அதாவது அவைகள் 1 இடைவெளி விட்டு இல்லை ன் டெபினிஷனை நினைவில் கொள்ளுங்கள் இது என்னது மாணவர் X ஒருவேளை நான் இந்த இடைவெளியை ஏதேனும் டெல்டா என்று அழைத்தால் பின்னர் அது க்கு சமமாகும் மாணவர் மைனஸ் 1 பை டெல்டா சரி என்னவானது இதில் இன்டகிரேல் எந்த செக்மென்ட்டில் இருக்கும் இந்த இன்டகிரேல் செக்மெண்ட் மீது இன்டகிரேல் ஆகும் மற்ற அனைத்து செக்மெண்ட்களுக்கும் 0 ஆகும் ஏனென்றால் வெளியில் 0 ஆகும் மற்றும் அதன் டெரிவேட்டிவ் வெளியே வரையறுக்கப்படவில்லை இந்த என்னுடைய U ஆகும் எந்தெந்த டெர்ம்கள் ல் தோன்றும் அல்லது நீங்கள் இந்த U பார்மை பாருங்கள் இப்போது நீங்கள் ஐ மதிப்பீடு செய்யுங்கள் இங்கே என்ன நடக்கும் நாம் இங்கே எழுதலாம் மைனஸ் இன்டகிரேல் நாம் சொன்னபடி நான் இந்த டெர்மின் டெரிவேட்டிவை எடுக்க வேண்டும் மற்றும் இந்த டெர்ம் இரண்டுமே ல் நான் ஜீரோ ஆகும் இந்த டெர்ம்கள் தோன்றாது ஏனென்றால் ஆதரவளிக்காது செக்மெண்டின் அகலமாகும் இங்கே குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது டெரிவேட்டிவ் மாணவர் டெரிவேட்டிவ் என்னிடம் உள்ளது மாணவர் ஓ இது W டாஷ் மாணவர் ஒரு விஷயம் மாணவர் நீளம் ஒன்றாக இருக்க தேவையில்லை ஒரே நீளத்தில் இருக்க தேவையில்லை நான் இதை சமமான இடைவெளியோடு காட்டுகிறேன் ஆனால் அவை சமமாக இருக்க தேவையில்லை டெல்டாவுக்கு பதிலாக டெல்டா 1 எழுதலாம் நான் ல் என்ன எழுதப் போகிறேன் டெரிவேட்டிவ் என்ன மாணவர் டெல்டா மற்ற டெர்ம்கள் தோன்றப் போவதில்லை பின்னர் நான் இங்கு வருகிறேன் இது என்னவாக இருக்கப்போகிறது மாணவர் ஆகும் ஆகும் என்னுடைய குறியீடுகளில் ஆகும் உண்மையில் நான் சற்று கவனத்தோடு எழுத வேண்டும் இது மற்றும் மற்ற இரண்டு டெர்மின் ப்ராடக்ட் ஆகும் இது மாணவர் U 1 மாணவர் 2 1 2 1 x மன்னிக்கவும் மாணவர் 2 1 2 சரி dx மற்றும் இறுதி புள்ளிகளின் டெர்ம் ஆகும் நான் இறுதி புள்ளிகளைப் பற்றி என்ன சொல்ல வேண்டும் எந்த புள்ளியில் நான் இதை மதிப்பீடு செய்கிறேன் அது மற்றும் ல் நான் மதிப்பீடு செய்யவேண்டும் முதலாவது முனை 1 மைனஸ் முனை 2 இது என்னவாக போகிறது முனை 2 ன் மதிப்பு என்ன க்கு முனை 2 ல் மதிப்பு என்ன தான் என்னுடைய மாணவர் 0 0 எனக்கு மைனஸ் 0 உள்ளது ன் மதிப்பு முனை 1 ல் என்ன முனை 1 ல் ன் மதிப்பு என்ன தந்திரமான கேள்வி மாணவர் மைனஸ் 1 மைனஸ் தந்திரமான கேள்வி மாணவர் ஐயா அங்கு 0 ஆகும் அங்கே தோன்றாது எல்லோரும் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ன் பார்மை பார்க்கிறீர்கள் நீங்கள் டெரிவேட்டிவை பற்றி பேசுகிறீர்கள் மற்றும் நான் ஏன் இந்த டெர்மை வலது பக்கம் மாற்றினேன் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன் அது உங்களுக்கு தெரிய வேண்டும் மாணவர் ஆம் தெரிந்தது இங்கிருந்து வருகிறது நான் கருத்தில் கொண்ட பார்மில் இருந்து இல்லை ஆனால் பவுண்டரி கண்டிஷனில் இருந்து வருகிறது என்னுடைய பவுண்டரி கண்டிஷன் என்ன நாம் அதற்கு திரும்ப செல்வோம் பவுண்டரி கண்டிஷன் ஆகும் இந்த முழு டெர்மையும் நாம் என்று அழைக்கலாம் அது சமம் நான் இதை பயன்படுத்த வேண்டும் இல்லையேல் இந்த பவுண்டரி கண்டிஷனை திணிக்கக்கூடாது பவுண்டரியில் உள்ள 1 ஆகும் மற்றும் ஆகப்போகிறது மாணவர் அது எதில் Refer Time 1834 பவுண்டரி புள்ளி முனையின் எண் 2 இதுவே முனை 2 இதனுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை முனை 1 முனை 1 என்ன அது என்னது உடன் நான் இதை இங்கே இறுதி புள்ளி மாற்றமாக மாற்றவேண்டும் நான் ன் மதிப்பை முனை 1 ல் மாற்ற வேண்டும் டெபினிஷன் மூலம் முனை 1 ல் ன் மதிப்பு மற்றும் இது பவுண்டரி கண்டிஷனில் இருந்து வருகிறது வேவ்லேன்த் மற்றும் அனைத்து பாராமீட்டர்ஸ்ம் எங்கே செல்லும் மாணவர் மற்றும் அது அங்கே இருந்து இது ஆல்பாவுக்கு உற்று நோக்குங்கள் ப்ரீகுவன்சி மற்றும் எல்லாவற்றையும் இந்த இன்சிடென்ட் ப்ரீகுவன்சி ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் தோன்றும் அது செல்லவில்லை முனை ஒன்றிலிருந்து வந்தது இது பார்க்க எவ்வாறு இருக்கும் நான் இங்கே எழுதியுள்ள அந்த சமன்பாட்டை நான் தீர்க்க முடியுமா நான் இதை எளிமையாக முடியுமா சரி நாம் ஒவ்வொரு டெர்மாக செல்வோம் இது என்ன எக்ஸ்பிரஷன் x உடைய பங்க்ஷனா இது ஒரு கான்ஸ்டன்ட் அங்கே மற்றும் உள்ளது dx ஓடு இண்டகிரேட் ஆனது செக்மென்டின் நீளம் மட்டும் வரும் இரண்டாம் டெர்ம் என்னவாயிற்று இதுவும் ஆல் இண்டகிரேட் ஆனது என்ன வகையான பாலிநாமியல் இது இது கான்ஸ்டன்ட் லீனியர் குவாட்ரேடிக்கா மாணவர் குவாட்ரேடிக் குவாட்ரேடிக் மற்றும் லீனியர் ஆகும் இது குவாட்ரேடிக் பங்ஷன் ஆகும் மற்றும் என்னென்ன வேரியபுள்ஸ் வேறு ஏதாவது வேரியபுள்ஸ் x உடைய பங்க்ஷன் என்னுடைய டிஸ்கிரிடேஷைஸேஷன் நல்லதாயின் நான் தோராயமாக k வை கான்ஸ்டன்ட் ஆக்கிக் கொள்ளலாம் பாயின்ட் பீஸ்வைஸ் தோராயம் மிகவும் கடினமாக இருப்பின் ஒரு பிரச்சினையும் அல்ல நான் இந்த டெர்முக்கு என்ன செய்ய வேண்டும் மாணவர் U குவாட்ரேடிக் ரூலை பொதுவாக பயன்படுத்துங்கள் இதன் மூலம் மதிப்பீடு செய்யலாம் மற்றும் இங்கே என்ன நடக்கும் ஐ திரும்ப இடதுபக்கம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அங்கே சற்று துல்லியம் குறைவாக இருக்கும் மற்றும் நான் இதுவரை பவுண்டரி கண்டிஷனை மதிப்பீடு செய்வதை கூறியதுபோல நான் இதை இவ்வாறு எழுதுகிறேன் ஆனால் அங்கு நான் இதை சற்று மாற்ற வேண்டும் நாம் இதை அழித்துக் கொள்ளலாம் இப்போது இது 0 டெர்ம் இந்த ஆல்பா க்கு சற்று மாற்றம் தேவை நாம் இப்போது இந்த மாற்றத்தை பார்ப்போம் நாம் அதை அழித்து விடுவோம் இப்போது பவுண்டரி கண்டிஷனை சரி செய்வோம் இந்த வேவ் இந்த பவுண்டரி வழியே செல்கிறது மற்றும் இந்த புள்ளியில் நான் பவுண்டரி கண்டிஷனை திணிக்கிறேன் அதேபோல் இடது பவுண்டரியில் அதுவே நடக்கிறது மற்றும் இந்த பவுண்டரி கண்டிஷனை திணிக்கிறேன் இப்போது இந்த பவுண்டரி கண்டிஷன் எதையெல்லாம் அப்ளை செய்யும் நாம் நம்முடைய ஆப்ஜெக்ட்டை இங்கே வரைவோம் அந்த ஆண்டனா பிரச்சனை இங்கே மனிதரிடம் இருக்கும் இங்கு இதை வெளியே செலுத்துகிறது மற்றும் இன்ஸிடெண்ட் பீல்டு நாம் திரும்பவும் இங்கே வரைவோம் என்னுடைய ஆண்டனா இங்கே இருக்கிறது அது என்ன செய்கிறது அது இந்த பீல்டு போல வெளியே செலுத்துகிறது நாம் 1D ப்ராப்ளமை பார்ப்போம் சிலர் 1D ல் வரைய முயற்சிக்கின்றனர் என்னுடைய ஆப்ஜெக்ட் எங்கே உள்ளது இதுவே சிமுலேஷன் டொமைனில் என்னுடைய இரண்டு பவுண்டரிகள் நல்லது என்ன நடக்கிறது என்றால் இந்த வேவ் இந்த வழியே உள்ளே வருகிறது சிதறடிக்கப்பட்டது மற்றும் இங்கே செல்கிறது இதுவே உடல் ரீதியாக நடக்கிறது உணர்வுப்பூர்வமாக இந்த பவுண்டரி கண்டிஷன் நான் உங்களுக்கு கொடுத்ததை இந்த ஹைபோதெடிகல் பவுண்டரியில் இருந்து திரும்ப ரிப்லெக்ட் செய்யக்கூடாது இந்தப் புள்ளியில் மொத்த பீல்ட் என்ன அதுவே சிதறிய பீல்ட் ஆப்ஜெக்ட்டிலிருந்து இருந்து வருவது மற்றும் சில இன்சிடென்ட் பீல்ட் அவை இரண்டும் வெளியே செல்கிறது மற்றும் அவை எல்லாம் திரும்ப ரிப்லெக்ட் ஆகக்கூடாது இங்கே அது ஒரு பிரச்சனை இல்லை மற்றும் நான் இங்கு வந்தால் என்ன நடக்கிறது இன்சிடென்ட் பீல்டில் வெளிவருவதில் இருந்து எதிராக செல்கிறது சிதறிய பீல்டு அதை நான் சிமுலேஷன் டொமைனுக்குள் வர அனுமதிக்கக்கூடாது இன்சிடென்ட் பீல்டை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை ஏனென்றால் அது ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இந்த பவுண்டரி கண்டிஷன் நான் சொல்வதை போல பவுண்டரியிலிருந்து செய்யாது மற்றும் இதை நான் முழு பீல்டில் அல்லது சிதறிய பீல்டில் அப்ளை செய்ய வேண்டுமா சிதறிய பீல்ட் ரிப்லெக்ட் ஆகக்கூடாது ஒருவேளை நான் அந்த ஆப்ஜெக்ட்டை அளித்தால் அங்கு பவுண்டரி கண்டிஷன் இருக்காது அதனால் இன்சிடென்ட் பீல்டில் ஒன்றில் நுழைந்து இன்னொன்றில் வெளியேற திணிக்க வேண்டும் ஆனால் சிதறியதில் பீல்டு எப்போதும் வெளியே செல்கிறது நாம் அந்த ஆப்ஜெக்ட் முழுமையாக சிமுலேஷன் டொமைனுக்குள் இருப்பதாக எண்ண வேண்டும் மாணவர் எது நல்லது அவ்வளவுதான் எது நல்லது மாணவர் சிதறிய பீல்டு வெளியேற்றும் பீல்டு என்று பெயர் மாற்றம் செய்யலாம் சரியாக இந்த சிதறிய பீல்ட் வெளியேறுகிறது பவுண்டரி கண்டிஷனை கவனித்துக்கொள்ள வேண்டும் முழு பீல்டையும் அல்ல நாம் எந்தெந்த வேரியபுள்ஸை தேர்வு செய்துள்ளோம் முழு பீல்டிலும் என்ன நாம் பவுண்டரி கண்டிஷனை முழு பீல்டில் அல்லது சிதறியதில் திணிக்க வேண்டுமா நாம் அதை U வின் மீது திணிக்கக்கூடாது சிதறிய பீல்டின் மீது திணிக்க வேண்டும் இந்த பவுண்டரி கண்டிஷனை நாம் இவ்வாறு எழுதலாம் E முழுவதும் மன்னிக்கவும் E சிதறியது E சிதறியது பவுண்டரி கண்டிஷனுக்கு விகிதாசாரமானது இவ்வாறு வேவ் திரும்ப ப்ரீ ஸ்பேசில் வராதவாறு சிமுலேட் செய்ய வேண்டும் நான் இதை என்னவென்று எழுத வேண்டும் E சிதறியது E முழுவதும் E சிதறியதோடு மற்றும் இன்சிடென்ட் ஓடும் கூட்ட வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இது என்னுடைய வேரியபுள் E முழுவதும் E சிதறல் ஆகும் இது சமம் நாம் இப்போது பவுண்டரி கண்டிஷனை பயன்படுத்துவோம் பவுண்டரி கண்டிஷன் என்னவென்றால் ddxU − Uinc α U − Uinc Uinc உங்களுக்கு தெரியும் இது பிளேன் வேவ் என்றும் மற்றும் எதுவாக இருந்தாலும் அது பங்க்ஷனல் பார்ம் என்றும் நான் திரும்பவும் இதை எளிமைப்படுத்தினால் க்கு என்ன கிடைக்கும் இந்த சமன்பாட்டை பாருங்கள் எனக்கு க்கு கண்டிஷன் வேண்டும் இது நாம் மனதில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வலதுகைப் பக்கம் மதிப்பீடு செய்ய மிகுந்த கவனம் தேவை முனை 2 இன்னும் 0 தான் மற்றும் முனை 1 இதை தான் நான் இங்கு மாற்றப் போகிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு மைனஸ் சில டெர்ம் கிடைக்கும் எந்த டெர்ம் முனை 1 ல் மதிப்பீடு செய்யப்பட்டது அது மாணவர் இன்சிடென்ட் உடைய டெரிவேட்டிவ் சரி மாணவர் இதுவே அந்த புள்ளி ஆகும் இன்சிடென்ட் பீல்டை உங்களுக்கு கொடுக்கப் போகிறோம் என்று நாங்கள் கருதுகிறோம் மாணவர் நல்லது ஆனால் டெரிவேட்டிவ் என்னவாயிற்று இதையும் நாம் கணக்கீடு செய்வோம் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை நான் உங்களுக்கு பிளேன் வேவை தருகிறேன் மாணவர்அங்கு புள்ளிகள் உள்ளது நாம் இப்போது இன்சிடென்ட் பீல்டு கணக்கிட செய்யப்போவதில்லை எடுத்துக்காட்டுக்காக ஆக முடியும் அல்லது சில கஷ்டமான பங்க்ஷன் ஏனென்றால் அதை இந்த பிரச்சனையில் கொடுத்துள்ளனர் கரண்ட் சோர்ஸை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அதை கணக்கு செய்யுங்கள் அது எந்தப் பீல்டை ஆப்ஜெக்ட் இல்லாத போது உருவாக்கும் என்பதையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது